இந்த வாரத்தில் பகுதி சார்ந்த வடிவமைப்பு பற்றி நான்கு விளக்கப்பட்ட உதாரணம் கொண்டு காணலாம் ஒற்றை அடுக்கு மற்றும் பல அடுக்கு கட்டிடங்களில் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப விசைகள் எப்படி அமைப்பில் இருந்து பகுதிகளுக்கு மதிப்பீடு செய்வது என்று காணலாம் ஒற்றை அடுக்கு கட்டிடங்களுக்கு வளைமை இடைத்திரை மற்றும் விறைஇடைத்திரை என்று இரண்டு வரையறைகளை காணலாம் முதல் உதாரணம் ஒற்றை அடுக்கு கட்டிடத்தின் நிலநடுக்க பகுத்தாய்வு இதற்கு வளைமை இடைத்திரை கொடுக்க படுகிறது இங்கே நாம் காண்பது மரக்கட்டை அல்லது உலோகம் சேர்ந்த மரக்கட்டை கலந்த இடைத்திரை அதனால் இதனை வளைமை இடைத்திரை என்று பாகுபாடு செய்கிறோம் வளைமை இடைத்திரை இருக்கும்போது எந்தெந்த கூறுகளை கவனிக்க வேண்டும் இந்த உதாரணத்தில் வளைமை இடைத்திரை கொண்ட கட்டிடத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் அதனுடைய கல்கட்டிட சுவர்களுக்கு விசைகள் மற்றும் அதற்கு தரப்படும் பரிமாணம் போதுமானதா அல்லது வலுவூட்டல் தேவையா என்று கணிக்க போகிறோம் ஒற்றை அடுக்கு வலுவூட்டப்பட்ட காரை கல்கட்டிட கட்டுமானத்தை காணலாம் நாம் காண்பது CMU கட்டுமானம் அதனால் வலுவூட்டல் தேவை என்றால் அங்கு இருக்கும் இடைக்குழியில் தரலாம் இந்த கட்டிடம் வளைமை இடைத்திரை கொண்ட தொழிற்சாலை கட்டிடம் ஆகும் இந்தத் தொழிற்சாலை கிடங்கு போல பயன்படலாம் இது இருப்பது நிலநடுக்க மண்டலம் IV ஆகும் கட்டிடத்தின் சிறிய திசைக்கு இணையாக இருக்கும் பகுதியை நில நடுக்க பகுப்பாய்விற்கு எடுத்துக் கொள்ளப் போகிறோம் இது எளிமையான கட்டுமானம் செவ்வக வடிவில் இருக்கிறது நீண்ட பரிமாணம் 15m மற்றும் சிறிய பரிமாணம் 12m இதில் நிலநடுக்கம் சிறிய திசைக்கு இணையாக ஏற்படுகிறது என்று அனுமானித்து பகுப்பாய்வு செய்ய போகிறோம் முதலில் இந்த தரை படம் பற்றி தெரிந்து கொள்வோம் இதில் வடக்கு திசை குறிக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலம் BC மற்றும் AD சுவர் வடக்கு மற்றும் தெற்கில் இருக்கிறது CD மற்றும் AB சுவர் கிழக்கு மேற்காக இருக்கிறது இதில் இன்னொரு வழக்கு முறை கொள்ளலாம் நிலநடுக்கவிசை Y அச்சில் சிறிய பரிமாணத்திற்கு இணை திசையில் இருப்பதால் AD மற்றும் BC சுவர் சமதளத்தில் இல்லை என்றும் AB மற்றும் CD சுவர் சமதளத்தில் இருக்கிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம் நாம் சமதள வெளிதள மற்றும் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு சுவர்கள் போன்ற பெயரிடு முறைகளை இந்த கணக்கீட்டில் பயன் படுத்துவோம் கட்டிடத்தின் முழு உயரம் 3 மீட்டர் மற்றும்இதில் பயன்படுத்தி இருப்பது வளைமை இடைத்திரை ஆகும் எடுத்துக்கொண்ட கணக்கில் நாம் எதனை மதிப்பிடவேண்டும் இடைத்திரையின் விசைகள் என்ன கல்கட்டிட வடிவமைப்பில் பல பகுதிகளின் அமைப்பை சுவர்கள் மற்றும் அதனுடைய வளைமை மற்றும் நறுக்கு நடத்தை கொண்டு பரிசோதித்தோம் வடிவமைப்பு சார்ந்த கண்ணோட்டத்தில் இடைத்திரை பற்றி பரிசோதிக்கவில்லை இடைத்திரையில் ஏற்படும் விசைகள் பற்றி மதிப்பீடு செய்ய இதுவே சரியான தருணம் ஆகும் நிலநடுக்க மண்டலம் IV என்பதால் பிணைப்பு விட்டம் கொடுக்கப்பட வேண்டும் மேல் கூரையில் மட்டத்தில் கூரைக்கும் சுவர்களுக்கும் இடையில் தொடர்ந்து தரவேண்டும் இந்த விட்டம் விசைகளை உள்வாங்கி சுவர்களுக்கு கை மாற்றுகிறது அதனால் பிணைப்பு விட்டத்திற்கு என்னென்ன விசைகள் ஏற்படும் என்று பார்க்க வேண்டும் கிழக்கு மற்றும் மேற்கில் இருக்கும் சிறிய சுவர்கள் பற்றியும் அதில் ஏற்படும் சமதள விசைகள் பற்றியும் பார்க்கலாம் AB மற்றும் CD இந்த இரண்டு சுவர்களில் எதனை சமதள நறுக்கு சுவர்களாக வடிவமைக்க வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் இதுவே நாம் கருதக் கூடிய முதன்மை காரணிகள் ஆகும் இதில் நாம் செய்யும் அடிப்படை அனுமானங்கள் என்ன எளிய முறையில் செய்வதற்காக இதில் இருக்கும் திறப்பு கதவு திறப்பு காற்றோட்ட திறப்பு எதையும் கருதப்படுவது இல்லை ஒரு முழுமையான சுவர் பகுதி என்று அனுமானம் செய்யப் போகிறோம் இந்த சுகர் பலகை ADABBC மற்றும் CD ஆகும் அடுத்து சுவர் மற்றும் கூரை சுவர் மற்றும் அடித்தளம் இடையே இருக்கும் இணைப்பு இரண்டு பக்கமும் பொருத்தப்பட்டது என்று அனுமானம் செய்து கொள்வோம் கூடுதல் தகவலாக சுவர் மற்றும் அடித்தளம் இடையே ஒரு ஓதத்தடுப்புப் படலம் வரலாம் வரம்புகட்டுப்பாடு பொருத்தப்பட்டது என்று நாம் செய்த அனுமானம் ஏற்கத்தக்கது இந்த உதாரணத்தில் நாம் காண்பது வளைமை இடைத்திரை அதனால் சுவர்களுக்கு இடைத்திரை கொடுக்கும் எதிர்ப்பு புறக்கணிக்க தக்கது அதன்மூலம் கூரை சுவர் வரம்பு கட்டுப்பாடு பொருத்தப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த அடிப்படை அனுமானங்கள் கொண்டு நம்மிடம் இருக்கும் பிற அளவு பற்றி காணலாம் சுவரின் உயரம் 3 மீட்டர் அகலம் நீண்ட பகுதியில் 15 மீட்டர் சிறிய பகுதியில் 12 மீட்டர் கணக்கிடுவதற்கு நமக்கு சில பரிமாணங்கள் கிடைத்திருக்கிறது சுவரின் அடர்த்தி 200 மில்லிமீட்டர் உள்ளீடற்ற தொகுதி என்று அனுமானம் செய்வோம் கற் காரை கட்டிட தொகுதி 0 2 மீட்டர் அடர்த்தி கொண்டது என்று எடுத்து கொள்வோம் இடைத்திரை மற்றும் கூரையில் இருக்கும் இயங்கு சுமை என்ன என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் இயங்கு சுமை மற்றும் நிலைசுமை ஒன்றாக கூட்டினால் நமக்கு 900 Nmm2 கிடைக்கிறது சுவர்களின் சுய சுமை கணக்கீடு செய்வதற்காக கற் காரை கல் கட்டிட சாந்து தொகுதியின் அலகு எடையை 25 kNm2 என்று எடுத்து கொள்வோம் இது கற்காரைக்கு பயன்படுத்தும் அதே மதிப்பு சாந்து பூசப்பட்ட உள்ளீடற்ற தொகுதி மற்றும் உள்ளீடற்ற கற்காரை தொகுதிகளுக்கு இதே மதிப்பினை பயன் படுத்தலாம் கற் காரை கல் கட்டிட தொகுதிகளின் இறுக்க வலிமை 10 MPa என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த அனுமானங்களை மற்றும் விவரங்களை கொண்டு முதலில் என்ன செய்யப்போகிறோம் நாம் பார்த்துக் கொண்டிருப்பது நில நடுக்க மண்டலம் IV நான்கில் இருக்கும் ஒரு தொழிற்சாலை கட்டிடம் அதனால் முதலில் அடிப்படை நறுக்கு விசை கெழு என்ன என்று மதிப்பிடுவோம் குறிமுறை நூலில் உயர்ந்த பட்ச நிலநடுக்கத்திற்கு எந்த மண்டல காரணி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரை செய்ய பட்டிருக்கிறது அதன்படி நிலநடுக்க வடிவமைப்பிற்கு MCE எடுத்து அதன்படி மண்டல காரணியை 2 உடன் வகுக்கிறோம் அதனால் நிலநடுக்க வடிவமைப்பிற்கு Z2 நாம் எடுத்துக் கொண்ட மண்டல காரணி 0 24 IV மண்டலம் முக்கியத்துவ காரணி 1 இவை அனைத்தும் ஒரு தொழிற்சாலை கட்டிடத்திற்கு அட்டவணை 8 எட்டில் IS 1893 Part1 2016 நூலின் படி எடுத்திருக்கிறோம் இது சாதாரண கட்டிடம் என்பதால் முக்கியத்துவ காரணி 1 ஆகும் இந்து கட்டுமானத்தை வலுவூட்ட நினைப்பதால் எதிர்திசை குறைக்கும் காரணி R 3 என்று எடுத்து கொள்ளப்படுகிறது இதனை குறிப்பது IS 1893 Part1 2016 நூலில் உள்ள அட்டவணை 9 ஆகும் அடிப்படை நறுக்கு விசை கெழு மதிப்பீடு செய்வதற்கு முதலில் கட்டிடத்தின் அதிர்வு காலம் என்ன என்று கணக்கிட வேண்டும் இதனை கண்டுபிடிப்பதற்கு எளிமையான குறிமுறை நூல் சார்ந்த சூத்திரம் இருக்கிறது என்பது அடிப்படை அதிர்வு காலம் ஆகும் இதில் d என்பது நிலநடுக்கத்தின் திசையில் இருக்கும் கட்டிட பரிமாணம் மற்றும் h என்பது கட்டிடத்தின் உயரம் இதனை கொண்டு கட்டிடத்தின் அடிப்படை அதிர்வு காலம் 0 077 நொடிகள் இதில் இருந்து சிறிய அதிர்வு காலம் கொண்ட கட்டிடத்தை வடிவமைப்பதால் மிகவும் எளிய பகுப்பாய்வு மேற்கொள்கிறோம் இது நிலை மாறா பகுப்பாய்வு நிலையை ஒத்த அமைப்பு முறை ஆகும் இதனையே சிறிய அதிர்வு காலம் கொண்ட கட்டிடத்திற்கு குறிமுறை நூல் பரிந்துரை செய்கிறது நிலை மாறா பகுப்பாய்வு முறையை கையாளும் போது எதிர்செயல் ஸ்பெக்ட்ரம் முடுக்க எதிர்செயல் ஸ்பெக்ட்ரம் இரண்டையும் கணக்கில் கொள்ள வேண்டியதில்லை சிறிய கால அளவில் முடுக்க ஸ்பெக்ட்ரம் சமநிலை அளவிற்கு நிகராக இருக்கும் அதனால் முடுக்க ஸ்பெக்ட்ரத்தின் மதிப்பு 2 5 x g ஆகும் Zz x 2 5 R I3 இதன் மூலம் அடிப்படை நறுக்கு விசை கெழு கணக்கிட படுகிறது இந்த உதாரணத்தில் நமக்கு கிடைத்த நறுக்கு விசை கெழுவின் மதிப்பு 0 1 ஆகும் நமக்கு கிடைத்த நறுக்கு விசை கெழு மூலம் நிலநடுக்க எடையை கண்டுபிடிக்கலாம் இதுவே அடுத்த நிலை ஆகும் இதற்கு முதலில் உறழ் பொருண்மை மதிப்பிட வேண்டும் அதற்கு நம்மிடம் என்ன விவரம் இருக்கிறது மேலும் என்னென்ன கணக்கு மேற்கொள்ள வேண்டும் இடைத்திரையின் மூலம் நம்மிடம் இடைத்திரை மற்றும் இயங்குசுமையின் மதிப்பு 900 Nmm2 என்று நமக்கு தெரியும் இடைத்திரையின் அளவு 15 மீட்டர் x 12 மீட்டர் ஆகும் இதனை கொண்டு இடைத்திரையின் மொத்த எடை 162 kN ஆகும் இது நிலநடுக்கத்திற்கு ஆளாகும் ஒற்றை அடுக்கு கட்டிடம் ஆகும் இந்த முழு கட்டிடத்தில் எந்த பகுதி உறழ் பொருண்மைக்கு பங்கீடு அளிக்கும் பொதுவாக தரைதளத்தில் சுவர் உயரத்தின் ஒரு பாதியை உறழ் விசை கணக்கிடுவதற்கு எடுத்துக் கொள்வோம் தரைதளத்தின் அடிப்பகுதி நேரடியாக நிலத்துடன் இருப்பதால் கட்டிடத்தின் மேல் பாதி பகுதி மட்டும் தள எடையை கணக்கிடுவதற்கு எடுத்து கொள்வோம் அதனால் உறழ் விசை கணக்கிடுவதற்கு 0 5H எடுத்திருக்கிறோம் அடுத்து நிலநடுக்க விசைக்கு செங்குத்து திசையில் சுவர்கள் இருக்கின்றன இவை சமநிலை இல்லாத நீண்ட சுவர்கள் மேலும் கட்டிடத்தின் வடக்கு மற்றும் தெற்கு திசையில் இருக்கிறது ஒட்டுமொத்த உறழ் பொருண்மை கண்டுபிடிப்பதற்கு முன் முதலில் இந்த கட்டிடத்தின் சுமை பாதை என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கு மற்றும் தெற்கு சுவரின் எடை என்ன அதற்கு சுவர்களின் ஒரு பாதி உயரத்தை எடுத்துக்கொள்வோம் அதாவது 0 5 H இங்கே 0 5 H என்பது 3 மீட்டர் ஆகும் இரண்டு சுவர்கள் இருக்கிறது CMU வின் அடர்த்திக்கு ஏற்ப சுவரின் நிலை சுமை 25 kNm3 என்றும் எடுத்துக்கொண்டு அடர்த்தி 0 2 என்றும் நீளம் 15 m என்றும் நமக்கு தெரியும் இதன் மூலம் வடக்கு மற்றும் தெற்கு சுவர்களின் பாதி எடையை கணக்கிட்டு விட்டோம் அடுத்து ஒட்டுமொத்த உறழ் பொருண்மை எடை இப்பொழுது இடைத்திரையின் எடை மற்றும் அதன் மீது வரும் இயங்கு சுமையின் எடை நிலநடுக்கத்திற்கு செங்குத்தாக இருக்கும் சுவரின் பாதி எடை எல்லாம் சேர்ந்து 387 kN என்று கிடைக்கிறது இதில் எதற்காக இடைத்திரையின் எடை மற்றும் நிலநடுக்கத்திற்கு செங்குத்தாக இருக்கும் சுவரின் பாதி எடை கொண்டு நிலநடுக்க எடை கண்டுபிடிக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நிலநடுக்க எடை பாதையை கவனித்தால் கட்டிடத்தில் உறழ் விசை உருவாகிறது நிலநடுக்கத்திற்கு இணையாகும் செங்குத்தாகவும் சுவர்கள் இருக்கிறது நிலநடுக்க விசைக்கு இணையான திசையில் இருக்கும் சுவர்களில் உறழ் விசை ஏற்படும் இவை கிழக்கு மற்றும் மேற்கில் உள்ள சமதள சுவர்கள் ஆகும் இவை நேரடியாக அடித்தளத்திற்கு மாற்றம் செய்யப்படும் இந்த சமதள சுவர்கள் அதில் ஏற்படும் விசைகளை நேரடியாக அடித்தளத்திற்கு இடமாற்றம் செய்கிறது அதனால் இடைத்திரையின் மீது ஏற்படும் உறழ் விசை மதிப்பிடுவதற்கு இதனை பயன்படுத்த போவதில்லை இந்த காரணத்தினால் சமதள சுவர்களில் ஏற்படும் உறழ் விசைகளை கணக்கில் கொள்ளவில்லை சமதளம் இல்லாத சுவர்களில் ஏற்படும் உறழ் விசைகளை கணக்கில் கொள்ளலாமா சமதளம் இல்லாத சுவர்களில் உறழ் விசை ஏற்படும் இடைத்திரையின் எடை மற்றும் அது சுமக்கும் இயங்கு சுமைகள் மூலம் உறழ் விசை உருவாகும் அதனால் சமதளம் இல்லாத சுவர்களில் ஏற்படும் உறழ் விசை மற்றும் இடைத்திரையில் ஏற்படும் உறழ் விசை இரண்டும் சமதள சுவர்கள் மூலம் அடித்தளத்திற்கு இடமாற்றம் செய்யப்படும் ஆதலால் சமதள சுவர்களில் ஏற்படும் உறழ் விசையை மதிப்பீடு செய்வதற்கு சமதளம் இல்லாத சுவர்கள் மற்றும் இடைத்திரையில் ஏற்படும் உறழ் விசையை மதிப்பீடு செய்ய வேண்டும் இவை வடிவமைப்பிற்கு எடுத்து கொள்ளும் விசை ஆகும் ஏனென்றால் சமதளம் இல்லாத சுவர்களில் ஏற்படும் உறழ் விசை இடைத்திரையின் மூலம் சமதள சுவர்களுக்கு செல்லும் இதுவே இதில் ஏற்படும் சுமை பாதை இதனால் இடைத்திரையின் வடிவமைப்பிற்கு அதில் ஏற்படும் உறழ் விசை மற்றும் இரண்டு சமதளம் இல்லாத சுவர்களில் வடக்கு மற்றும் தெற்கு ஏற்படும் உறழ் விசை அனைத்தையும் கூட்ட வேண்டும் இதன் மூலம் கிடைத்த மதிப்பே இடைத்திரை வடிவமைப்பிற்கு எடுத்துக்கொள்ளும் விசை ஆகும் பிறகு சமதள நறுக்கு சுவர்களுக்கு இடமாற்றம் செய்ய படும் எப்படி இடைத்திரை வடிவமைப்பு விசையை மதிப்பிடுவது உறழ் விசையை மதிப்பிட்டால் மட்டும் போதுமா அதற்கு சில பரிந்துரைகள் இருக்கின்றன பல அடுக்கு கட்டிடங்களுக்கு எப்படி இடைத்திரை வடிவமைப்பு விசை மதிப்பிடுவது அதேபோல் ஒற்றை அடுக்கு கட்டிடத்திற்கு எப்படி மதிப்பிடுவது நம்முடைய குறிமுறை நூலில் இடைத்திரை வடிவமைப்பு விசை மதிப்பிடுவதற்கு குறிப்பான நெறிமுறை எதுவும் இல்லை அதனால் ASCE7 05 நூலை வழிமுறைகாக எடுத்துக் கொள்கிறோம் ASCE என்பது அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் இது கட்டிட வடிவமைப்பிற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச விசைகளை பரிந்துரை செய்கிறது ASCE பரிந்துரைப்பது என்ன இங்கே இருக்கும் சமன்பாட்டினை கொண்டு இடைத்திரை வடிவமைப்பு விசையை மதிப்பிடலாம் Fpx என்பது நில நடுக்க விசையை குறிக்கும் இந்தச் சமன்பாட்டில் என்ன இருக்கிறது Fpx இன் மதிப்பு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது கீழ் வரம்பு ASCE பரிந்துரையின் படி அதிர்வு ஸ்பெக்ட்ரத்தின் 20 சதவிகிதம் ஆகும் இந்த மதிப்பு சிறிய கால அளவு கொண்ட கட்டிடத்திற்கு எடுத்துக்கொள்ளும் மதிப்பாக இருக்க வேண்டும் அடுத்து இடை திரையின் X அளவில் இருக்கும் கிளை எடை கொண்டு கருதப்படும் முக்கியத்துவ காரணி w px இதுவே கீழ் வரம்பு மேல் வரம்பு SDS Iw px கொண்டு கணக்கிடப்படும் மதிப்பின் 40 சதவீதம் ஆகும் இதில் SDS என்பது சிறிய கால அளவு கொண்ட கட்டிடத்திற்கு எடுத்துக்கொள்ளும் அதிர்வு ஸ்பெக்ட்ரத்தின் மதிப்பு ஆகும் SDS என்பது நில நடுக்க வடிவமைப்பு சார்ந்தது ASCE 7 நூலில் இதனை அதிகபட்ச நிலநடுக்கத்தின் மூன்றின் இரண்டு பங்கு ⅔ என்று கருதப்படுகிறது இதுவே நம்முடைய குறி முறை நூல் மற்றும் ASCE நூலிற்கு இடையே உள்ள வேறுபாடு நம்முடைய நூலில் இரண்டில் ஒரு பங்கு அதிகபட்ச நிலநடுக்க வடிவமைப்பிற்கு கருதப்படுகிறது அதனால் இந்த வேறுபாடு ஏற்படுகிறது நம்முடைய IS குறிமுறை நூலிற்கு ஏற்றவாறு இந்த மதிப்பை மாற்றியமைக்க வேண்டும் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ASCE 7 நூலில் நிகழ்தகவு கட்டமைப்பின் மூலம் நிலநடுக்க விசை மற்றும் உயர்ந்த பட்ச நிலநடுக்கத்திற்கு ஏற்ப ஸ்பெக்டரல் அதிர்வு மற்றும் வடிவமைப்பு மதிப்புகளை தருகிறது அதே சமயம் IS 1893 குறிமுறை நூல் பொருத்தவரை இந்த மதிப்புகள் நிகழ்தகவு அடிப்படையில் தருவதில்லை அதனால் நேருக்கு நேரான தொடர்பு கொள்வது சாத்தியமல்ல எனினும் IS குறிமுறை நூலின் படி மேல் மற்றும் கீழ் வரம்பு எடுத்துக் கொள்வோம் மேல் வரம்பு Z x I முக்கியத்துவ காரணி x w p x இடை திரையின் X அளவில் இருக்கும் கிளை எடை மதிப்பில் 75 சதவிகிதம் ஆகும் அதேபோல் குறைந்தபட்ச F p x 35 சதவிகிதம் ஆகும் இதனை கொண்டு Fpxmax மற்றும் Fp xmin மதிப்பை கணக்கிடலாம் அதன்பிறகு நறுக்கு விசை மற்றும் i அளவில் கிளை எடை X இடை திரையின் i அளவில் இருக்கும் கிளை எடை கொண்டு கணக்கிடப்படும் F px மதிப்புடன் ஒப்பிடலாம் இந்த உதாரணத்தில் இடை திரை நில நடுக்க விசை F px இன் மதிப்பு 0 1 ஆகும் 1 x 387 பெருக்கினால் நமக்கு 387 kN கிடைக்கும் இந்த மதிப்பு மேல் மற்றும் கீழ் வரம்பான 0 084wp மற்றும் 0 18 wp இடையில் இருக்கிறது அதனால் சமன்பாடு மூலம் கிடைக்கும் மதிப்பை அப்படியே நேரடியாக எடுத்து கொள்ளலாம் இப்பொழுது இடை திரை நறுக்கு விசை 38 7 kN சம தள நறுக்கு சுவர்களுக்கு இடமாற்றம் செய்ய படும் இந்த சுவர்களின் நீளம் 12 மீட்டர் ஆகும் அதனால் ஒரு மீட்டரில் ஏற்படும் நறுக்கு விசை இரண்டு சுவர்கள் இருப்பதால் 38 7 கொண்டு கணக்கிட்டால் 1 16 kNm கிடைக்கும் இந்த மதிப்பு ஒரு மீட்டரில் ஏற்படும் நறுக்கு விசை ஆகும் இது நறுக்கு விசை ஆகும் நம்முடைய கணக்கில் முதல் பகுதி இதுவே இடைத்திரையில் ஏற்படும் நறுக்கு விசை என்ன சமதள சுவர்களில் இடைத்திரையால் உருவாகும் உறழ் விசைகளால் மற்றும் சமதளத்தில் இல்லாத சுவர்களால் ஏற்படும் நறுக்கு விசை என்ன இப்பொழுது அவற்றை மதிப்பீடு செய்ததால் அடுத்த நிலைக்கு செல்லலாம் அடுத்த நிலை அடிப்படையில் எவ்வாறு இடைத்திரை மற்றும் சமதளத்தில் இல்லாத சுவர்களால் நறுக்கு விசை உருவாகிறது எப்படி ஒன்றாக இணைந்து சமதள சுவர்களுக்கு இடமாற்றம் செய்வது இதில் இரண்டு எதிர்க்கும் தொகுதி இருக்கிறது ஒன்று தேவையை உருவாக்குகிறது மற்றொன்று அதனை எதிர்க்கிறது இதில் எதிர்க்கும் தொகுதி சமதள சுவர்கள் ஆகும் இவற்றை ஒன்றாக சேர்ப்பதற்கு தேவைப் படுவதே பிணைப்பு விட்டம் இதனை நாண்விட்டம் என்றும் கூறலாம் அடுத்து பிணைப்பு நாண்விட்டம் வடிவமைக்க வேண்டும் இவை ஒன்று சேர்க்கும் தொகுதி ஆகும் இடைத்திரை மற்றும் சமதளத்தில் இல்லாத சுவர்களால் உறழ் விசை ஏற்படுகிறது சுவர் மற்றும் இடைத்திரை இணைப்பு மூலம் இந்த விசை சமதள சுவர்களுக்கு இடமாற்றம் செய்ய படுகிறது இப்பொழுது இதனில் சுவர் மற்றும் இடைத்திரை இணைப்பு பிணைப்பு நாண்விட்டம் என்று கருதப்படுகிறது நாம் கூற வருவது என்னவென்றால் கட்டிடம் மற்றும் அதில் இருக்கும் இடைத்திரை நீளம் மற்றும் அகலம் இவை அனைத்தும் சிறிய திசையில் நிலநடுக்கத்திற்கு ஆளாகிறது இதனால் இடைத்திரையில் உருவ மாற்றம் இடமாற்றம் ஏற்படுகிறது இடைத்திரையில் உருவ மாற்றம் இடமாற்றம் ஏற்பட்டால் நமக்கு வளையத்தக்க இடைத்திரை அதாவது பிணைப்பு தொகுதி கிடைக்கிறது நம்முடைய பிணைப்பு விட்டம் சுவர்களின் வெளிப்புறத்தில் தொடர்ந்து இருக்கும் சமதளம் இல்லாத சுவர்களில் ஏற்படும் நிலநடுக்க திசையைப் பொறுத்து அதனுடைய அமைப்பு இருக்கும் இந்த பிணைப்பு விட்டம் இழுவிசைக்கு உட்படுத்தப்படும் எதிர் திசையில் இருக்கும் விட்டமோ இறுக்க விசைக்கு உட்படுத்தப்படும் இடைத்திரை உருவ மாற்றம் மேற்கொள்ளும் போது அதனை ஆழ்விட்டமாக பார்க்கலாம் அதனுடைய ஒரு முனை இழுவிசைக்கும் மற்றொரு முனை இறுக்க விசைக்கும் உட்படுத்தப்படும் இந்த இழுவிசை மற்றும் இறுக்க விசை மதிப்பிடுவதற்கு சில எளிமையான அனுமானங்களை எடுத்துக் கொள்ளலாம் அதேபோன்று வடக்கு மற்றும் தெற்கு சுவர்களில் இருக்கும் பிணைப்பு விட்டத்தில் ஏற்படும் விசைகளை மதிப்பிடலாம் சமதள இல்லாது திருப்புமை திசையில் இருக்கும் பிணைப்பு விட்டத்தின் வடிவமைப்பு விசை இந்த மதிப்பு என்றாகும் பிணைப்பு விட்டத்தின் விசைகளை இங்கே கணக்கிடுகிறோம் எப்படி அதை செய்கிறோம் இடைத்திரை நறுக்கு விசையை எடுத்துக் கொள்கிறோம் இடைத்திரை நறுக்கு விசை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் இடைத்திரை உருவமாற்றம் மூலம் பிணைப்பில் ஏற்படும் திருப்புமை கணக்கிடுகிறோம் நம்மிடம் இடைத்திரை விசை 38 5kN அதனுடைய நீளம் இருக்கிறது நிலநடுக்க விசைக்கு செங்குத்து திசையில் இருக்கும் நீளம் 15 மீட்டர் ஆகும் இதனை கொண்டு நறுக்கு விசையை இடைத்திரையில் பங்கீடு செய்ய வேண்டும் 715 அதாவது 2 58 kNm பங்கீடு செய்யப்பட்ட நறுக்கு விசை ஆகும் இப்பொழுது இடைத்திரையில் சீராக பரவிய சுமை இருப்பதால் அது வளைகிறது இதன் மூலம் நம்மிடம் இடைத்திரையின் வளை திருப்புமை மற்றும் நறுக்கு விசை வரைபடம் இருக்கும் அடுத்து இவற்றைக் கொண்டு பிணைப்பு விட்டத்தில் ஏற்படும் வளை திருப்புமை மற்றும் நறுக்கு விசை மதிப்பிடலாம் இது சீராக பரவிய சுமை அதனால் பரவளைய பங்கீடு கொண்டிருக்கும் நடுப்பகுதியில் ஏற்படும் வளை திருப்புமை ஆகும் இதேபோல பிணைப்பு விட்டத்தில் ஏற்படும் நறுக்கு விசை ஆகும் இதில் வளை திருப்புமை என்பது பிணைப்பு விட்டத்தில் ஏற்படும் இறுக்க விசை மற்றும் இழுவிசை ஆகும் இதன் மூலம் இறுக்க விசை அல்லது இழுவிசை ஆகும் இதனுடைய மதிப்பு 6 05kN அதனால் இந்த பிணைப்பு விட்டத்தை வடிவமைப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் விசை 6 05kN ஆகும் நாம் கொடுக்கப் போவது உயர்ந்த நெகிழ்வு கம்பிகள் அதனால் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை தகைவு 230 MPa ஆகும் 05 kN இழுவிசை அல்லது இறுக்க விசை எதிர்கொள்வதற்கு தேவைப்படும் கம்பிகளின் பரப்பளவு என்ன என்று மதிப்பீடு செய்ய போகிறோம் Ast இன் மதிப்பு 26 3 mm2 நாம் 2 10 மில்லி மீட்டர் கம்பிகளை கொடுக்கலாம் நிலநடுக்க திசை சார்ந்து இழுவிசை அல்லது இறுக்க விசை ஏற்படும் அதனால் விட்டத்தின் ஒவ்வொரு முகப்பிலும் இரண்டு கம்பிகள் கொடுப்பது போதுமானது மொத்தம் விட்டத்தின் குறுக்குமுகத்தில் 4 கம்பிகள் இருக்கும் இதுவே பிணைப்பு விட்டம் சார்ந்தது அடுத்து நாம் காணவேண்டியது உயர்ந்த பட்ச இடைத்திரை நறுக்கு விசை மீண்டும் இடைத்திரையை எளிய விட்டம் என்று கருதி அதில் ஏற்படும் நறுக்கு விசை மதிப்பிடுகிறோம் சுவரின் மேல் பகுதியில் ஏற்படும் விசை பரவிய விசை ஆகும் எனவே ws x 15m நீளம் 2 செய்தால் நறுக்கு விசை கிடைக்கும் இந்த விசை சுவர்களின் மேல் பகுதியில் இடமாற்றம் செய்ய படும் அடுத்து உயர்ந்த பட்ச அலகு இடைத்திரை நறுக்கு விசை V இதனை கண்டுபிடிக்க நறுக்கு விசை ஆழம் அதாவது இணையாக இருக்கும் இடைத்திரை திசையின் சிறிய அளவில் பரிமாணமான 12 மீட்டர் ஆகும் இந்த அளவுடைய நறுக்கு விசையை இடமாற்றம் செய்வதற்கு ஏற்ப இடைத்திரை மற்றும் பிணைப்பு விட்டம் இடையில் போதுமான இணைப்பு இருக்க வேண்டும் பழுதடைவு இல்லாமல் இந்த விட்டம் இடைத்திரை விசையை சமதள சுவர்களுக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் சமதள சுவர்களிலிருந்து அடித்தளத்திற்கு சரியாக விசைகள் இட மாற்றம் அடையாது இதனை ஒரு சரிபார்ப்பு போல எடுத்துக்கொள்ளவேண்டும் கிழக்கு மேற்கு சுவர்களில் இருக்கும் நறுக்கு விசை கிழக்கு மேற்கில் அல்லது சிறிய சுவர்களில் இருக்கும் ஒட்டு மொத்த நறுக்கு விசை மதிப்பீடு செய்வதற்கு ஒட்டுமொத்த நிலநடுக்க எடை கணக்கிட வேண்டும் முதலில் கிழக்கு மேற்கு சுவர்களின் தன்னிலை எடை நம்மிடம் இருக்கிறது இதிலிருந்து உயரத்தில் ஒரு பாதி அதாவது 32 கொண்டு வடக்கு தெற்கு சுவர்களில் பகுதி எடை கிடைக்கும் அடுத்து இடைத்திரை எடை மற்றும் இயங்கு சுமைகள் கொண்டு சமதள சுவர்கள் மீது ஏற்படும் ஒட்டு மொத்த உறழ் விசை மதிப்பிடலாம் இதில் இருக்கும் ஒட்டுமொத்த நிலநடுக்க எடை அதாவது கிழக்கு மேற்கு மற்றும் வடக்கு தெற்கு சுவர் பகுதி மற்றும் இடைத்திரை எடை அனைத்தையும் கூட்டி சமதள சுவர்கள் மீது ஏற்படும் விசை 567 kN ஆகும் இப்பொழுது நிலநடுக்க கெழு கண்டுபிடிக்க 0 1x567 56 7kN அதாவது சமதள சுவர்கள் மீது ஏற்படும் விசை 56 7kN ஆகும் அதனை வடிவமைப்பு செய்வதற்கு இந்த நறுக்கு விசை மதிப்பை பயன்படுத்த வேண்டும் ஆதலால் நறுக்க தகைவு மதிப்பிடுவதற்கு 56 7kN மதிப்பை 12 மீட்டர் நீளம் மற்றும் குறுக்கு அளவு 200 கொண்ட இரண்டு சுவர்கள் கொண்டு வகுக்க வேண்டும் இதில் CMU தொகுதி என்று அனுமானித்து இருக்கிறோம் இதில் இருந்து நாம் மதிப்பிடும் நறுக்க தகைவின் மதிப்பு சராசரி 0 012MPa என்று மிகவும் சிறிய மதிப்பாக இருக்கிறது நறுக்க தகைவு மதிப்பு மிகவும் சிறிய மதிப்பாக இருப்பதால் நாம் மூன்று என்று எடுத்து கொண்ட எதிர்ப்பு குறைக்கும் காரணி வலுவூட்டப்பட்ட கல் கட்டிட கட்டுமானம் ஏற்ப ஆகும் இப்பொழுது வலுவூட்டம் இல்லாத கல் கட்டிட கட்டுமானம் வடிவமைக்க வேண்டும் என்றால் NBC நூல் படி குறைந்த பட்ச கம்பி தரவேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் எதிர்ப்பு குறைக்கும் காரணி 3 என்று எடுத்து கொள்ள முடியாது இந்த மதிப்பு மாற்றி நறுக்க தகைவு அனுமதிக்கப்பட்ட மதிப்பினை விட குறைவாக இருக்கிறதா என்று சரி பார்க்க வேண்டும் இறுதி கட்டத்தில் சிறிய சுவர்கள் போதுமானதா என்று பார்க்க வேண்டும் சென்ற காட்சி வில்லையில் சராசரி நறுக்க தகைவு என்ன என்று குறிப்பிட்டோம் அடுத்து உயர்ந்த பட்ச நறுக்க தகைவு இதன் உடைய மதிப்பு 1 5 X சராசரி நறுக்க தகைவு ஆகும் அதாவது 0 018 MPa அளவு உயர்ந்த பட்ச நறுக்க தகைவு ஏற்படும் இப்பொழுது நடுத்தகடுபகுதியில் வலுவூட்டல் இல்லை என்றால் அனுமதிக்கப்பட்ட நறுக்க தகைவு மதிப்பு என்னவாக இருக்கும் MVd விகிதம் சார்ந்த சுவரின் அகல உயர விகித பரிந்துரைகளை நினைவு கூற வேண்டும் அனுமதிக்கப்பட்ட நறுக்க தகைவு மதிப்பு fv என்ன என்று கணக்கிடலாம் இந்தமதிப்பு திருப்புமை மற்றும் நறுக்கு விசை விகிதம் மற்றும் கல்கட்டிட இறுக்க வலிமை சார்ந்தது இதன் மூலம் அனுமதிக்கப்பட்ட நறுக்க தகைவு மதிப்பீடு செய்ய படுகிறது நம்மிடம் உயர்ந்தபட்ச அனுமதிக்கப்பட்ட நறுக்க தகைவு என்ன என்று இருக்கிறது நம்முடைய சுவர் உயரம் 3 m மற்றும் நீளம் 15 12 மீட்டர் ஆகும் கொடுக்கப்பட்ட MVd விகிதம் சார்ந்து அனுமதிக்கப்பட்ட நறுக்க தகைவு மதிப்பீடு செய்ய படுகிறது வலுவூட்டல் இருந்தால் குறைந்தபட்ச மதிப்பு தரவேண்டும் இதற்கு நடுத்தகடுபகுதியில் வலுவூட்டல் தரவேண்டியது இல்லை இது சிறிய சுவர் என்பதால் நமக்கு போதுமான நறுக்க தகைவு கிடைக்கும் அதே சமயம் உயர்ந்த பட்ச நறுக்க தகைவு குறைவாக இருக்கும் f max fv அதனால் இவை நறுக்க விசைக்கு ஏற்ப பாதுகாப்பாக செயல் படும் அடுத்து நாம் காணவேண்டியது பிணைப்பு விட்டம் மற்றும் சுவருக்கு இடையில் ஏற்படும் இணைப்பு அதேபோல் பிணைப்பு விட்டம் மற்றும் இடைத்திரை இணைப்பு பிணைப்பு விட்டம் மற்றும் சமதளம் இல்லா சுவர்களின் இணைப்பு மிகவும் முக்கியமான ஒன்று கல் கட்டிட அமைப்பை வளைமை இடைத்திரைக்கு எப்படி ஊன்றி அமைக்க போகிறோம் என்று கவனித்து அதன் உடைய உரிய காலத்துக்கு முந்தைய பழுதடைவை சரி பார்க்க வேண்டும் அது பழுது அடைந்தால் அந்த இடத்தில் ஏற்படும் இயக்கமுறை புறக்கணிக்க நேரிடும் நமக்கு முழுதளாவிய இயக்கமுறை வேண்டும் ஏனென்றால் மொத்த கட்டிடத்தின் நறுக்க தகைவு சமதள சுவர்களுக்கு இணைக்கிறோம் இதனை சரி பார்த்து அதற்கு தேவையான போதுமான ஊன்றுகோல் அளவு மற்றும் எண்ணிக்கை தரவேண்டும் உரிய காலத்துக்கு முந்தைய பழுதடைவை வராமல் தடுக்க வேண்டும் ஒவ்வொரு ஊன்றுகோலின் மீது ஏற்படும் விசைகளை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு வடிவமைத்து வரைபடம் இயற்ற வேண்டும் இதுவே முதல் உதாரணம் ஆகும் இடைத்திரையில் ஏற்படும் நில நடுக்க விசை என்ன என்று பார்த்தோம் அது எவ்வளவு மற்றும் எப்படி சமதள சுவர்களுக்கு இடமாற்றம் செய்ய படுகிறது என்று பார்த்தோம் அப்பொழுது தான் பிணைப்பு விட்டம் என்ன என்று கண்டோம் அதனை வடிவமைக்க நேர்ந்தது எதிர்பார்த்த இழுவிசை மற்றும் இறுக்க விசை ஏற்றவாறு அதனை வடிவமைத்தோம் இறுதியில் சமதள சுவர்களுக்கு வடிவமைப்பு செய்ய தேவைப்படும் ஒட்டுமொத்த நறுக்கு விசை என்ன என்று மதிப்பிட்டோம் இணைப்புகளை சரி பார்க்க வேண்டும் ஒவ்வொரு இடைத்திரை ஊன்றுகோலும் போதுமானதா என்று சரி பார்த்தல் வேண்டும் நன்றி வணக்கம்